நிலை மின்னழுத்தத்தின் சாய்வாக மின்புலம் முந்தைய பாடத்தில் எந்த புள்ளியிலும் E ஐ மைனஸ் மின்னழுத்தத்தின் சாய்வு என எழுதலாம் என்று நாம் பார்த்தோம் இந்த பாடத்தில் V ஐ நாம் கணக்கிட வேண்டும் ஆனால் அதற்கு முன் இந்த சாய்வு செயலி என்றால் என்ன என்பதைப் புரிந்து கொள்வோம் சாய்வை பகுதி வகைக்கெழுவாக x திசையில் x ஐ பொருத்து கூட்டல் y பகுதி வகைக்கெழு y கூட்டல் z பகுதி வகைக்கெழு z என எழுதினோம் எனவே இந்த செயலி நாம் இப்போது மூன்று வடிவங்களில் பயன்படுத்துகிறோம் E இன் விரிகையைக் கணக்கிட இதைப் பயன்படுத்தினோம் E இன் சுருட்டைக் கணக்கிட இதைப் பயன்படுத்தினோம் இப்போது நீங்கள் விரும்பினால் ஒரு ஸ்கேலார் புலத்தின் சாய்வைக் கணக்கிட இதைப் பயன்படுத்துகிறோம் இந்த சாய்வின் பொருளைப் புரிந்துகொள்வோம் இது E மற்றும் V எவ்வாறு தொடர்புடையது என்பதற்கான நுண்ணறிவையும் வழங்கும் இங்கே பாருங்கள் சாய்வு வரையறுக்கப்பட்டது இதை கணக்கிடுதல் மூலம் ஒரு ஸ்கேலார் புலம் இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம் இப்போது இதை ஃபை r என எழுதலாம் மின்னழுத்தமாக இருக்க அவசியமில்லை அல்லது ஃபை r ஒரு அறையில் வெப்பநிலை பகிர்வு என்று சொல்லலாம் நாம் பார்த்தது என்னவென்றால் நான் இரண்டு புள்ளிகளை எடுத்து வேறுபாட்டைக் கணக்கிட்டால் இது 2 இது 1 2 இல் T கழித்தல் 1 இல் T என்று சொல்லலாம் இது பகுதி வகைக்கெழு T x ஐ பொருத்து டெல்டா x கூட்டல் பகுதி வகைக்கெழு T கீழ் பகுதி வகைக்கெழு y கூட்டல் பகுதி வகைக்கெழு T கீழ் பகுதி வகைக்கெழு z என கொடுக்கப்பட்டுள்ளது இதை T இன் சாய்வு புள்ளி dl என எழுதலாம் எனவே சாய்வு என்பது ஒரு புள்ளியில் இருந்து அருகிலுள்ள புள்ளிக்கு செல்வதில் ஸ்கேலர் புலத்தில் ஏற்படும் மாற்றத்துடன் தொடர்புடையது நினைவில் கொள்ளுங்கள் ஓர் பரிமாணத்தில் d இன் கீழே dx முறை டெல்டா x ஒரு மாற்றம் இது மூன்று பரிமாணத்திற்கு அதேபோல் ஆகும் l இதை எவ்வாறு நாம் கற்பனை செய்ய முடியும் என்பதைப் புரிந்துகொள்வோம் எனவே நான் நிலையான வெப்பநிலை கொண்ட மேற்பரப்புகளை எடுத்துக்கொள்கிறேன் என்று வைத்துக்கொள்வோம் இதன் மூலம் நாம் என்ன பொருள் கொள்கிறோம் நான் ஒரு பெட்டியை எடுத்து அனைத்து மேற்பரப்புகளையும் ஒரே வெப்பநிலையில் வைக்கிறேன் T ஆனது 100 டிகிரிக்கு சமமாக இல்லாவிட்டால் அல்லது நிலையான மின்னழுத்த மேற்பரப்புகளையும் பார்ப்போம் நான் உலோக வடிவவியலை எடுத்து ஒரு மின்கலத்துடன் இணைக்கிறேன் என்று வைத்துக்கொள்வோம் மறுபுறம் மின்கலம் நிலத்தொடுத்த படுகிறது எனவே எல்லா இடங்களிலும் உள்ள மின்னழுத்தம் V அல்லது EMF க்கு சமம் இதுவும் நிலையான மின்னழுத்த மேற்பரப்பு V இன் சாய்வு அல்லது T இன் சாய்வு மாறிலிக்கு செங்குத்தாக இருக்கும் நாம் பேசும் வெப்பநிலை அல்லது மின்னழுத்த மேற்பரப்பிற்கு நாம் அதை எவ்வாறு பார்க்கிறோம் இதைப் புரிந்துகொள்வதற்கு இந்த நிலையான மின்னழுத்த மேற்பரப்பை உருவாக்குவோம் பின்னர் புள்ளி 1 முதல் புள்ளி 2 வரை செல்லும்போது மின்னழுத்தத்தில் ஏற்படும் மாற்றமானது சாய்வு V புள்ளி டெல்டா l இக்கு சமம் என அறிவேன் நிலையான மின்னழுத்த மேற்பரப்பில் நாம் நகர்ந்தால் டெல்டா V 0 ஆகும் மற்றும் V புள்ளி டெல்டா l 0 க்கு சமம் இது சாய்வு V இன் எண்ணளவு l இன் எண்ணளவு டெல்டா l மற்றும் சாய்வு V இடையே கோணத்தின் கோசைன் ஆகும் மேலும் இது 0 எப்போதும் 0 நிலையான மின்னழுத்த மேற்பரப்பில் நீங்கள் நகர்ந்தால் அப்போது கொசைன் தீட்டா 0 க்கு சமம் அல்லது தீட்டா 90 டிகிரிக்கு சமம் நாம் இப்போது பார்த்தது என்னவென்றால் டெல்டா l மற்றும் சாய்வுக்கு இடையேயான கோணம் 90 டிகிரி ஆகும் அதாவது சாய்வு நிலையான மின்னழுத்த மேற்பரப்புக்கு செங்குத்தாக உள்ளது ஆனால் இந்த திசையைப் பற்றி இன்னும் நமக்கு தெளிவில்லை இது அதிக மின்னழுத்தத்திலிருந்து குறைந்த மின்னழுத்தத்திற்கு அல்லது குறைந்த மின்னழுத்தத்திலிருந்து அதிக மின்னழுத்தத்திற்கு செல்கிறதா என்று அதுவும் பார்க்க மிகவும் எளிதானது l When V0 then VV e cosθ0 or θ90o கோசைன் தீட்டா 1 க்கு சமமாக அல்லது 0 விட அதிகமாக உள்ளது என்றால் V புள்ளி டெல்டா l இன் சாய்வு 0 ஐ விட அதிகமாக உள்ளது நான் நகர்கிறேன் இது 0 ஐ விட அதிகமாக இருப்பதால் இதன் பொருள் நாம் குறைந்ததிலிருந்து அதிக மின்னழுத்தத்திற்கு நகர்கிறோம் எனவே காஸ் தீட்டா 1 க்கு சமம் அல்லது 0 விட அதிகமாக நேர்மறையாக உள்ளது காஸ் தீட்டா நேர்மறையானது இதன் பொருள் நான் குறைந்ததிலிருந்து அதிக மின்னழுத்தத்திற்கு நகர்கிறேன் எனவே சாய்வு V புள்ளி டெல்டா l 0 த்தை விட அதிகம் என்பது குறைந்ததிலிருந்து அதிக மின்னழுத்தத்திற்கு நகர்வதைக் குறிக்கிறது அதாவது டெல்டா V குறைந்ததிலிருந்து அதிக மின்னழுத்தத்தின் திசையில் உள்ளது எனவே வடிவியல் ரீதியாக இதன் அர்த்தம் என்ன என்பதை பார்ப்போம் எனக்கு இரண்டு நிலையான மின்னழுத்த மேற்பரப்புகள் உள்ளன என்று வைத்துக்கொள்வோம் ஒன்று இது மற்றொன்று இது இது V2 இது V1 மற்றும் V2 V1 ஐ விட பெரியது என்று சொல்லலாம் பின்னர் சாய்வு ஒவ்வொரு புள்ளியிலும் இதற்கு செங்குத்தாக இருக்கும் மேலும் எல்லா இடங்களிலும் அதிக மின்னழுத்தத்தை நோக்கி இருக்கும் இப்போது மின்புலம் மைனஸ் V இன் சாய்வு என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இதன் பொருள் மின்புலம் அதிக மின்னழுத்ததிலிருந்து குறைந்த மின்னழுத்தத்தை நோக்கி இருக்கும் மின்புலம் வேறு வழியை சுட்டிக்காட்டுகிறது எனவே மின்புலம் அதிகத்ததிலிருந்து குறைந்த மின்னழுத்தத்தை நோக்கி இருக்கிறது எனவே சாய்வு மற்றும் நிலையான மின்னழுத்த மேற்பரப்புகளுக்கு இடையிலான தொடர்பை நீங்கள் புரிந்துகொண்டீர்கள் சாய்வு நிலையான மின்னழுத்த மேற்பரப்புகளுடன் தொடர்புடையது உண்மையில் இது மின்புலத்திற்கு செங்குத்தாக உள்ளது மற்றும் குறைந்ததிலிருந்து அதிக மின்னழுத்த திசையை நோக்கி இருக்கிறது மின்புலம் அதிகத்துலிருந்து குறைந்த மின்னழுத்தத்தை நோக்கி இருக்கிறது ஏனெனில் மைனஸ் சாய்வு மேலும் ஏன் ஒரு மின்னழுத்தத்தை வரையறுத்தோம் என்பதை நீங்கள் பார்த்தீர்கள் ஏனென்றால் E இன் சுருட்டை 0 மற்றும் இது நான் மின்புலத்தை V இன் மைனஸ் சாய்வாக எழுத முடியும் என்பதை குறிக்கிறது இதுவும் இந்த இரண்டையும் ஒன்றாக இணைத்தால் அதாவது எந்த அளவின் சாய்வின் சுருட்டை 0 ஆக இருக்கும் இது ஒரு கணித பண்பு பார்க்க மிகவும் எளிதானது E0 implies E V V0 எனவே நாம் இதை இயற்பியல் கொள்கைகளிலிருந்து வாதிட்டோம் ஆனால் சாய்வின் சுருட்டை x பகுதி வகைக்கெழு x கூட்டல் y பகுதி வகைக்கெழு y கூட்டல் z பகுதி வகைக்கெழு z குறுக்கு பெருக்கல் x dv dx கூட்டல் y dv dy கூட்டல் z dv dz ஆகும் Z கூறுகளைப் பார்ப்போம் x குறுக்கு x எனக்கு 0 தருகிறது x குறுக்கு y எனக்கு z தருகிறது இது d வர்க்கம் v கீழ் dx dy ஆக இருக்கும் நான் z கூறுகளை மட்டுமே பார்க்கிறேன் எனவே x குறுக்கு z எனக்கு y தருகிறது நான் அதைப் பற்றி கவலைப்படவில்லை y குறுக்கு x எனக்கு z தருகிறது ஆனால் மைனஸ் அடையாளத்துடன் எனவே இது மைனஸ் d வர்க்கம் v கீழ் dx dy ஆக இருக்கும் அது 0 ஆகும் x∂xy∂yz∂z×x∂V∂xy∂V∂yz∂V∂z z componentz2V∂x∂y 2V∂x∂y0 எனவே இந்த சுருட்டை 0 ஆகவும் V சமம் மைனஸ் V இன் சாய்வு மற்றும் சுருட்டையின் சாய்வு 0 ஆக இருப்பதால் அவை அனைத்தும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையவை அடுத்து நாம் செய்வது மின்னோட்ட பகிர்விற்கு மின்னழுத்தத்தின் கோவையை கணக்கிட அல்லது எழுத விரும்புகிறோம் மின்புல சமன்பாடுகள் போன்று ஒரு சமன்பாட்டை மின்னழுத்தத்திற்கு எழுதுவோம் நாம் அவ்வாறு செய்ய விரும்புவது ஏனென்றால் E என்பது ஒரு வெக்டர் அளவு என்பதை நீங்கள் இப்போது கவனித்திருக்கலாம் எனவே நான் E ஐ கணக்கிட விரும்பும் போதெல்லாம் நான் மூன்று அளவுகளை கணக்கிட வேண்டும் மறுபுறம் நான் இப்போது மின்னழுத்தத்தை கணக்கிட்டால் இது ஒரு ஸ்கேலார் அளவு மின்புலத்தை கணக்கிடுவது மிகவும் எளிதானது ஏனென்றால் நான் ஸ்கேலார் அளவின் சாய்வு எடுத்து அதிலிருந்து மின்புலத்தைப் பெற முடியும் இந்த இரண்டு விஷயங்களும் அடுத்த படத்தில் செய்வோம்